அனைவருக்கும் வணக்கம் அனலாக் சர்க்யூட்ஸ் என்ற ஆன்லைன் பாடத்திற்கு வரவேற்கிறோம் நான் நாகேந்திர கிருஷ்ணபுரா நான் ஐஐடி மெட்ராஸில் டிபார்ட்மென்ட் ஆப் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங்கைச் சேர்ந்தவன் இது பாடத்திட்டத்தின் அறிமுகம் முதலில் நாம் அனலாக் சர்க்யூட்ஸ் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் பின்னர் பாடத்தின் உள்ளடக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் மேலும் இந்தப் படிப்பைக் கற்று என்ன சாதிக்கப் போகிறோம் என்பதைப் பார்ப்போம் முதலில் அனலாக் சர்க்யூட்ஸ் என்றால் என்ன இப்போது மிகவும் எளிமையாகச் சொன்னால் அனலாக் சிக்னல்களை ப்ராசஸ் செய்யும் சர்க்யூட்ஸ் உள்ளன இப்போது உங்களில் பலர் பல்வேறு வகையான சிக்னல்களை நன்கு அறிந்திருக்கலாம் அவை இங்கே காட்டப்பட்டுள்ளன மேல் இடதுபுறத்தில் அனலாக் என லேபிளிடப்பட்ட ஒன்றைக் காட்டியுள்ளேன் இங்கே நீங்கள் அவதானித்தால் டைம் ஐப் பொறுத்து மாறுபடும் சில சிக்னல்கள் உள்ளன மற்றும் புள்ளிகள் டைம் இன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் வரையறுக்கப்படுகின்றன அது டைம் இன் தொடர்ச்சியானது மேலும் மதிப்புகள் y ஆக்ஸிஸ்ஸில் எதுவும் இருக்கலாம் எனவே இது ஆம்ப்ளிடியூட்டில் தொடர்ச்சியாக இருக்கும் எனவே அது தொடர்ச்சியான மதிப்பு அல்லது ஆம்ப்ளிடியூட்டில் தொடர்ந்து இருந்தால் அது கன்டினியஸ் டைம்ற்கு வரையறுக்கப்பட்டால் அது ஒரு அனலாக் சிக்னல்கள் ஆகும் இன்னும் குறிப்பாக இது ஒரு கன்டினியஸ் டைம் அனலாக் சிக்னல்கள் இப்போது மற்ற வகையான சிக்னல்கள் என்ன சிக்னல் வரையறுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சிக்னல் மாறுவது என்பது டிஸ்க்கிரீட் டைம்மில் மட்டுமே சாத்தியமாகும் டைம் ஆக்ஸிஸ் இன் டிஸ்க்கிரீட்ன்ஸ் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இது கீழ் இடது படம் எனவே இந்த டிக் குறிகள் ஆனது சிக்னல் மாறக்கூடிய இன்ஸ்டன்ட்டைக் குறிக்கிறது இது டிஸ்க்கிரீட் இன்ஸ்டன்ட்டில் மட்டுமே மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் y ஆக்ஸிஸ்ஸில் உள்ள மதிப்புகள் எதுவும் இருக்கலாம் மற்றும் அத்தகைய சிக்னல் ஆனது டிஸ்க்கிரீட் டைம் கன்டினியஸ் மதிப்பு சிக்னல் அல்லது சாம்பிள் டேட்டா அனலாக் சிக்னல் என அறியப்படுகிறது எந்த நேரத்திலும் சிக்னல் மாறக்கூடிய கவுண்டர் பார்ட்டை நீங்கள் வைத்திருக்கலாம் இது மேல் வலதுபுறத்தில் கன்டினியஸ் டைம் டிஜிட்டல் என பெயரிடப்பட்டிருக்கும் எனவே சிக்னல் எந்த நேரத்திலும் மாறுபடும் எனவே x ஆக்ஸிஸ் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் அது y ஆக்ஸிஸ்ஸில் சில டிஸ்க்கிரீட் மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும் எனவே இது கன்டினியஸ் டைம் டிஜிட்டல் சிக்னல் மற்றும் இது அடிக்கடி காணப்படுவதில்லை ஆனால் இதை வைத்திருப்பது மிகவும் சாத்தியமாகும் இறுதியாக நீங்கள் x மற்றும் y ஆக்ஸிஸ் இரண்டிலும் டிஸ்க்கிரீட் ஆக மாறலாம் இது டிஸ்க்கிரீட் இன்ஸ்டன்ட் டைம்மில் மட்டுமே மாறுகிறது இது டிஸ்க்கிரீட் மதிப்புகளை மட்டுமே எடுக்கும் இது டிஸ்க்கிரீட் டைம் டிஸ்க்கிரீட் மதிப்பு சிக்னல் அல்லது பொதுவாக டிஜிட்டல் சிக்னல் என அழைக்கப்படுகிறது அதன் குறிப்பிட்ட மாறுபாட்டை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் அங்கு y ஆக்ஸிஸ்ஸில் இரண்டு சாத்தியமான மதிப்புகள் மட்டுமே உள்ளன அது பைனரி டிஜிட்டல் சிக்னலாகும் ஆனால் அதைத்தான் நாம் பொதுவாக டிஜிட்டல் சிக்னல் என்று அழைப்போம் எனவே இது ஒரு அனலாக் சிக்னல் மற்றும் இது டிஜிட்டல் சிக்னல் அனலாக் சர்க்யூட்கள் அனலாக் சிக்னல்களை ப்ராசஸ் செய்யும் சர்க்யூட்ஸ் இப்போது அது ஒரு வரையறை ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நாம் என்ன பேசுவோம் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு அந்த வரையறை முற்றிலும் பயனற்றது ஏனெனில் இது போன்ற சிக்னல்களை ப்ராசஸ் செய்யும் பல்வேறு சர்க்யூட்ஸ் உள்ளன முந்தைய பாடத்திட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டதைப் பற்றி நாம் பேச மாட்டோம் உதாரணமாக உங்களிடம் ரெசிஸ்டர்ஸ் கப்பாசிட்டர்ஸ் மற்றும் இண்டக்டர்ஸ் ஆல் உருவாக்கப்பட்ட சர்க்யூட்ஸ் இருந்தால் அவை நிச்சயமாக இது போன்ற சிக்னல்களை ப்ராசஸ் செய்யும் சிக்னல்கள் ஒவ்வொரு நொடிக்கும் வரையறுக்கப்பட்டு எந்த மதிப்பையும் பெறலாம் மேலும் அந்த சர்க்யூட்களின் அவுட்புட் ஆனது RC சர்க்யூட்ஸ் அல்லது RLC சர்க்யூட்ஸ் அல்லது முற்றிலும் ரெசிஸ்டர் சர்க்யூட் என சொல்லலாம் மேலும் இன்புட் ஆனது கன்டினியஸ் டைம்மாக இருந்தால் கன்டினியஸ் டைம்மிற்கு வரையறுக்கப்படும் அதனால் வரையறை பயனற்றது அனலாக் சர்க்யூட்ஸ் என்று நாம் உண்மையில் என்ன சொல்கிறோம் அவை நிச்சயமாக அனலாக் சிக்னல்களை செயலாக்குகின்றன நாம் சொல்வது உண்மையில் ஆக்ட்டிவ் எலிமெண்ட்ஸ்களான ஆம்பிளிஃபைர்ஸ் ஆகும் எனவே நீங்கள் படித்த அனைத்து எலிமெண்ட்ஸ்களும் அந்த எலிமெண்ட்ஸ்களைப் பயன்படுத்தும் சர்க்யூட்ஸ்ம் பாஸிவ் ஆக இருந்திருக்கும் இப்போது நாம் சில ஆக்ட்டிவ் எலிமெண்ட்ஸ்சைக் காண்போம் இப்போது நாம் இதன் வரையறையை மிகவும் கவனமாகப் பார்ப்போம் ஏனென்றால் பாஸிவ் எலிமெண்ட்ஸ் ஆற்றலை உட்கொள்ளும் சாதனங்கள் ஆனால் ஆக்ட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆற்றலை உருவாக்க முடியும் உண்மையில் எந்த ஒரு பிஸிக்கல் சாதனமும் தானே ஆற்றலை உருவாக்க முடியாது அது வேறு இடத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும் எனவே ஆக்ட்டிவ் சர்க்யூட்ஸ் தன்மைக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை உள்ளது அதை நாம் பின்னர் பார்ப்போம் ஆனால் உங்கள் அடிப்படை சர்க்யூட் வகுப்பில் இப்போதும் நீங்கள் ஆம்பிளிஃபைரைப் பார்த்திருக்க மாட்டீர்கள் அதைத்தான் இந்த பாடத்திட்டத்தில் படிக்கப் போகிறோம் குறிப்பாக இந்த ஆம்பிளிஃபைர்கள் கன்ட்ரோல்ட் சோர்ஸ்கள் என்று அர்த்தம் உதாரணமாக அனைவருக்கும் ஆடியோ ஆம்பிளிஃபைர் தெரிந்திருக்கும் எனவே அது மைக்ரோஃபோனில் இருந்து ஒலியை எடுத்து அதை ஆம்பிளிஃபைர் ஆனது மதிப்பை பெரிதாக்கி அவுட் ஸ்பீக்கரில் வைக்கிறது நீங்கள் அதை ஒருவித கன்ட்ரோல்ட் சோர்ஸ் ஆகவும் நினைக்கலாம் வோல்ட்டேஜ் கன்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் என்று சொல்லலாம் இது மைக்ரோஃபோனிலிருந்து வோல்ட்டேஜ் ஐ எடுத்து குறிப்பிட்ட எண் k ஆல் பெருக்கி இன்புட் வோல்ட்டேஜ் ஐச் சார்ந்திருக்கும் அவுட்புட் வோல்ட்டேஜ் ஆக உங்களுக்கு வழங்குகிறது எனவே இது ஒரு டிபெண்டண்ட் சோர்ஸ் அல்லது கன்ட்ரோல்ட் சோர்ஸ் ஆகும் எனவே இந்த ஆம்பிளிஃபைர்கள் அடிப்படையில் கன்ட்ரோல்ட் சோர்ஸ்கள் இப்போது நீங்கள் நிச்சயமாக கன்ட்ரோல்ட் சோர்ஸ்களை நன்கு அறிந்திருப்பீர்கள் அவற்றை உங்கள் அடிப்படை சர்க்யூட் வகுப்பில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அவற்றை எப்படி செய்வது அவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்று உங்களுக்குத் தெரியாது ஏனென்றால் ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில கன்ட்ரோல்ட் சோர்ஸ்களை நான் வரையறைகளாக எடுத்துக் கொண்டேன் மேலும் அவை சில விதிகளைப் பின்பற்றுகின்றன இந்த பாடத்திட்டத்தில் கன்ட்ரோல்ட் சோர்ஸ்களை உணர்ந்து அவற்றின் வரம்புகளைப் புரிந்துகொள்வதை நாம் செய்வோம் இந்த ஆம்பிளிஃபைர்கள் அனைத்து எலெக்ட்ரானிக் கேஜெட்களின் ஒரு பகுதியாகும் இருப்பினும் அவை அனலாக் சர்க்யூட்களை செயலாக்குகின்றன என்று நான் சொல்லத் தொடங்கினேன் ஆம்பிளிஃபைர்களும் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்களின் பகுதிகள் என்று மாறிவிடும் ஆம்பிளிஃபைர்கள் இல்லாமல் நீங்கள் எந்த டிஜிட்டல் கேட்களையும் உருவாக்க முடியாது இன்று நம்மைச் சுற்றி எல்லா இடங்களிலும் அவை உள்ளன எலக்ட்ரானிக் கேஜெட்களால் சூழப்பட்டிருக்கிறோம் நான் இங்கே இந்த காலர் மைக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்குள் ஒரு ஆம்பிளிஃபைர் உள்ளது நான் இதைப் பயன்படுத்துகிறேன் மற்றும் நான் டேப்லெட் பிசியைப் பயன்படுத்துகிறேன் நான் ஒரு வெப்கேமில் என்னைப் பதிவு செய்கிறேன் அது என்னைச் சுற்றியும் உங்களைச் சுற்றியும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது உங்கள் அனைவரிடமும் மொபைல் போன்கள் மற்றும் அனைத்து வகையான எலெக்ட்ரானிக் கேஜெட்களும் இருக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தைக் காண்பிப்பதற்காக நான் ஒரு மொபைல் ஃபோனின் வெப்பில் இருந்து சில படங்களை எடுத்துள்ளேன் அதில் ஆடியோ டிஜிட்டல் டு அனலாக் மற்றும் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் மற்றும் RF ஆம்பிளிஃபைர்கள் மற்றும் பல மற்றும் RF மற்றும் பவர் சர்க்யூட்ஸ் போன்ற தனித்துவமான அனலாக் சர்க்யூட்கள் உள்ளன டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்களில் கூட நான் சொன்னது போல் உங்களிடம் ஒரு ஆம்பிளிஃபைர் இருக்க வேண்டும் எனவே மெமரி மற்றும் மைக்ரோப்ரோஸ்ஸ்ஸர் மற்றும் கன்ட்ரோல் லாஜிக் மற்றும் டிஎஸ்பி ஆகியவற்றிலும் கூட நீங்கள் அனலாக் சர்க்யூட்ஸ்களைக் காண்பீர்கள் இந்த பாடநெறி என்ன என்றால் அது ஆம்பிளிஃபைர் சாதனங்கள் மற்றும் சர்க்யூட்ஸ் பற்றியது இப்போது இந்த பாடத்திட்டத்தில் MOS தொழில்நுட்பம் அன்றைய ஆதிக்கம் செலுத்தும் தொழில்நுட்பம் என்பதால் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் சாதனமான MOS ஐப் ஆம்பிளிஃபைர் சாதனமாகப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நாம் கற்றுக் கொள்ளும் கொள்கைகள் எந்த வகையான சாதனம் மாறினாலும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களில் சிலருக்கு ஓரளவு வரலாறு தெரிந்திருக்கலாம் முதலில் வாக்குவம் டுயூப்களில் ஆரம்பித்தோம் பிறகு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்கள் பின்னர் MOS டிரான்சிஸ்டர்கள் எனப் பல வகையான டிரான்சிஸ்டர்கள் மற்றும் பல்வேறு செயல்முறைகள் இன்று மிக முக்கியமான தொழில்நுட்பம் சிலிக்கானில் உள்ள MOS தொழில்நுட்பம் ஆனால் நீங்கள் சிலிக்கானைப் பயன்படுத்த வேண்டியதில்லை மேலும் நீங்கள் MOS ஐப் பயன்படுத்த வேண்டியதில்லை பல்வேறு வகையான பிற பொருட்கள் மற்றும் பிற வகையான டிரான்சிஸ்டர்கள் உள்ளன நீங்கள் மாதிரியைப் புரிந்துகொண்டவுடன் அவை அனைத்தும் இந்த பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் கற்றுக் கொள்ளும் கொள்கைகளைப் பயன்படுத்தி அனாலிசிஸ் செய்து வடிவமைக்க முடியும் எனவே நாளை வேறு தொழில்நுட்பத்தை யாராவது கண்டுபிடித்தால் உங்களிடம் வேறு வகையான டிரான்சிஸ்டர் அல்லது வேறு வகையான ஆம்பிளிஃபைர் சாதனம் இருந்தால் அவற்றைப் பயன்படுத்தி சர்க்யூட்ஸ்களை அனாலிசிஸ் செய்து அவற்றைப் பயன்படுத்தி சர்க்யூட்ஸ்களை வடிவமைக்கவும் முடியும் இப்போது இந்த பாடநெறி என்னவாக இருக்க முடியும் இது அனைத்து ஆக்டிவ் சர்க்யூட்ஸ்களின் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பிற்கு இந்த பாடநெறி முன் தேவை என்று மாறிவிடும் எனவே நீங்கள் IC வடிவமைப்பில் வேலை செய்ய விரும்பினால் IC வடிவமைப்பில் ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் அல்லது அனலாக் மற்றும் RF சிஸ்டம் அல்லது பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பலவற்றை வடிவமைக்க விரும்பினால் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பாடத் தலைப்புகள் என்ன முதலில் நாம் நான் லீனியர் காம்போனெண்ட்ஸ்களின் தேவையைப் பார்ப்போம் இதுவரை நீங்கள் லீனியர் காம்போனெண்ட்ஸ்களை மட்டுமே அறிந்திருப்பீர்கள் இப்போது நாம் நான் லீனியர் காம்போனெண்ட்ஸ்களின் தேவையைப் பார்ப்போம் மேலும் தேவை உண்மையில் ஆம்பிளிபிகேஷன் என்று மாறிவிடும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் முக்கியமாக ஆம்பிளிஃபைர்களை கையாள்வோம் என்று சொன்னேன் மேலும் பயனுள்ள ஆம்பிளிஃபைர்களை உருவாக்க உங்களிடம் நான் லீனியர் காம்போனெண்ட்ஸ் இருக்க வேண்டும் லீனியர் காம்போனெண்ட்ஸ்களை மட்டும் கொண்டு அவற்றை உருவாக்க முடியாது nMOS டிரான்சிஸ்டர் எனப்படும் ஆம்பிளிபையிங் சாதனத்தை ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் நம்மிடம் பையாஸிங் ஏற்பாடுகள் உள்ளன அதாவது சாதனத்தில் குறிப்பிட்ட ஆபரேட்டிங் வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட்டை நாம் வரிசைப்படுத்த வேண்டும் என்று அது மாறிவிடும் மேலும் அதற்கு மேல் நாம் ஆம்பிளிஃபை செய்ய விரும்பும் சிக்னலைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இவை அனைத்தும் இந்த பாடத்திட்டத்தில் பின்னர் தெளிவாகிவிடும் பின்னர் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் எனப்படும் ஆம்பிளிஃபைர்ரின் அடிப்படை வடிவத்திற்கு வருவோம் கன்ட்ரோல்ட் சோர்ஸ்களைப் பார்க்கிறோம் இதை உணர நெகடிவ் பீட்பேக்களைப் பயன்படுத்த வேண்டும் என்று மாறிவிடும் எனவே நெகடிவ் பீட்பேக்கின் கொள்கைகளையும் நாம் தொடுகிறோம் பின்னர் நாம் PMOS டிரான்சிஸ்டர் எனப்படும் MOS டிரான்சிஸ்டரின் மற்றொரு வகைக்குச் சென்று PMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி சர்க்யூட்ஸ்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் மேலும் டிரான்சிஸ்டர்களை உருவாக்கும் மற்றொரு தொழில்நுட்பத்தையும் பார்ப்போம் இது பைபோலார் தொழில்நுட்பம் மற்றும் இந்த டிரான்சிஸ்டர்கள் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றுடன் சர்க்யூட்ஸ்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்க்கிறோம் மேலும் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் மற்றும் MOS டிரான்சிஸ்டர்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகளையும் புரிந்துகொள்கிறோம் வாரந்தோறும் நாம் எந்தெந்த தலைப்புகளை கவர் செய்யப் போகிறோம் என்பதைக் காட்டும் விரிவான பட்டியல் இதுவாகும் தோராயமாக ஆங்காங்கே சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் நீங்கள் நிச்சயமாக இதை வலைப்பக்கத்தின் மூலம் நிச்சயமாக அணுகலாம் நான் அதை ஐட்டம் பை ஐட்டம் ஆகப் பார்க்கப் போவதில்லை ஆனால் முழுப் பாடமும் பதினொரு வாரங்கள் நீடிக்கும் அதில் நீங்கள் இந்த அடிப்படை ஆம்பிளிஃபைர்களைப் புரிந்து கொள்ள வேண்டிய முழுமையான வகையான தலைப்புகளை உள்ளடக்கியது ஆனால் முதல் எட்டு வாரங்கள் சர்டிபிகேஷன் டெஸ்ட்க்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுத விரும்பினால் முதல் எட்டு வாரங்களை அடிப்படையாகக் கொண்டு டெஸ்ட் நடத்தப்படும் ஆனால் மீதமுள்ள தலைப்புகளைப் பற்றிய சிறந்த புரிதலைப் பெற கடைசி மூன்று வாரங்களையும் கடந்து செல்ல ஊக்குவிக்கப்படுவீர்கள் பாடநெறி அமைப்பு வாரத்திற்கு இரண்டரை மணிநேர விரிவுரைகளாக இருக்கும் இது பொதுவாக 2 யூனிட்களாகப் பிரிக்கப்படும் மேலும் ஒவ்வொரு யூனிட்டும் சிறிய பாடங்களாகப் பிரிக்கப்பட்டு பொதுவாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நீடிக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் பிறகு மதிப்பீடுகள் இருக்கும் பின்னர் ஒவ்வொரு வாரத்திற்குப் பிறகு அசைன்மென்ட் இருக்கும் மேலும் இது அடுத்த வாரங்களில் சப்மிட் செய்யுமாறு இருக்கும் மேலும் விரிவுரைகளைப் பார்ப்பதைத் தவிர 5 மணிநேர வேலைப்பளுவும் இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் இது எல்லாவற்றையும் சரியாகப் புரிந்துகொண்டு அசைன்மென்ட்களைச் செய்ய வேண்டும் நிச்சயமாக இது உங்கள் பின்னணி மற்றும் பலவற்றைப் பொறுத்து பல்வேறு வகையான மாணவர்களிடையே மிகவும் பரவலாக மாறுபடும் எனவே பேஸிக் ஆம்பிளிஃபைர்களை புரிந்துகொள்வதே பாடத்திட்டத்தின் குறிக்கோள்கள் அதாவது பேஸிக் ஆம்பிளிஃபைர் டோபாலஜிகள் எப்படி வருகின்றன மற்றும் பல ஆம்பிளிஃபைர்களை உள்ளடக்கிய கணக்கீடுகள் பெரிய மற்றும் சிறிய சிக்னல் நிலைகள் என அறியப்படும் கணக்கீடுகள் இவற்றைப் படிப்பில் பின்னர் பார்ப்போம் இந்த பாடத்திட்டத்தில் நாம் செய்ய முயற்சிக்கும் விஷயங்களில் ஒன்று ஏதோ ஆம்பிளிஃபைர்ரில் உள்ளது என்று உங்களுக்குச் சொல்வது மட்டுமல்லாமல் டோபாலஜி எவ்வாறு வெளிவந்தது என்பதற்கான லாஜிக்கை உங்களுக்கு வழங்க முயற்சிப்பது மேலும் இது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் ஒற்றை டிரான்சிஸ்டருடன் கூட பலவிதமான ஆம்பிளிஃபைர் டோபாலஜிகள் உள்ளன டிரான்சிஸ்டரின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது டோபாலஜிகளின் எண்ணிக்கை வெறுமனே மேலே செல்கிறது 1130 எனவே எந்தவொரு சிக்கலான சர்க்யூட்ஸ்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஒற்றை டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபைர்கள் போன்ற எளிய கட்டுமானத் தொகுதிகளுக்குப் பின்னால் உள்ள லாஜிக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனைத்து சர்க்யூட்ஸ்களையும் அவற்றைப் பற்றிய அனைத்து முடிவுகளையும் மனப்பாடம் செய்ய வழி இல்லை நீங்கள் எந்த ஒரு சர்க்யூட்டையும் பார்க்கும்போது அதை நீங்கள் சிறிய பகுதிகளாக பிரிக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்கிறது மற்றும் முழு சர்க்யூட் என்ன செய்கிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் பையாஸிங் கொள்கைகள் டிரான்சிஸ்டர்களில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்ஸ்களை அமைப்பதற்கான பல்வேறு வழிகள் மற்றும் பல்வேறு பையாஸிங் ஏற்பாடுகளை பல்வேறு ஆம்பிளிஃபைர்களுடன் எவ்வாறு இணைப்பது என்பதையும் பார்ப்போம் சுருக்கமாக நீங்கள் விஷயங்களை நன்றாகக் கற்றுக்கொண்டால் இந்தப் பாடத்திட்டத்திற்குப் பிறகு நீங்கள் பார்க்கும் எந்த ஒரு ஆம்பிளிஃபைர் டோபோலாஜியையும் நீங்கள் அடையாளம் கண்டு அனாலிசிஸ் செய்ய முடியும் மற்றும் இங்கே முக்கிய வார்த்தை முறையாக உள்ளது எங்கோ சில ஃபார்முலாக்களை மனப்பாடம் செய்து எப்படியாவது சரியான பதிலைப் பெறுவதை நான் அர்த்தப்படுத்தவில்லை நீங்கள் சர்க்யூட்க்கு பின்னால் உள்ள லாஜிக்கைப் புரிந்துகொண்டு தேவையான ஆஃப்ரொக்ஸிமேசன் ஐப் பயன்படுத்தி சரியான பதிலுக்கு வர வேண்டும் இப்போது இது போன்ற ஒரு பாடத்தில் முக்கியமான விஷயங்களில் ஒன்று பொதுவாக எந்த மேம்பட்ட பாடத்திலும் எந்தத் துறையிலும் ஆஃப்ரொக்ஸிமேசன் முக்கியமானது துல்லியமான சூத்திரம் மிகவும் சிக்கலானது நீங்கள் அவற்றைக் கண்டுபிடித்து எல்லா எண்களையும் இணைத்து சரியான பதிலைப் பெற்றாலும் நீங்கள் எதைப் அனாலிசிஸ் செய்கிறீர்களோ அதற்குப் பின்னால் உள்ள பொறிமுறையைப் பற்றிய நுண்ணறிவு உங்களுக்கு கிடைக்காது எனவே நாம் அடிக்கடி ஆஃப்ரொக்ஸிமேசன் ஐப் பயன்படுத்துவோம் ஆனால் ஆஃப்ரொக்ஸிமேட் கணக்கீடுகள் ஒழுங்கற்ற கணக்கீடுகளுக்கு சமமானவை அல்ல என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே உண்மையில் கணக்கீடு செய்வதை விட அவை மிகவும் கடினமானவை ஏனென்றால் சில ஆஃப்ரொக்ஸிமேசன் சில சூழல்களில் மட்டுமே நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் சூழலைப் புரிந்துகொண்டு அதற்கு எந்த ஆஃப்ரொக்ஸிமேசன் பொருத்தமானது என்பதைப் புரிந்துகொண்டு அதைச் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் இப்போது இந்த பாடத்திட்டத்தை கடந்து செல்ல நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஒன்று சர்க்யூட் அனாலிசிஸ் RL மற்றும் C ஆகியவற்றைக் கொண்ட எந்த லீனியர் சர்க்யூட்டையும் எவ்வாறு அனாலிசிஸ் செய்வது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இது அடிப்படை எலக்ட்ரிகல் சர்க்யூட்ஸ் போன்ற பாடங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒன்று மற்றும் இந்த தலைப்புகளில் நீங்கள் கொஞ்சம் ரஸ்டியாக உணர்ந்தால் நான் பட்டியலிட்ட பல குறிப்புகள் உள்ளன நீங்கள் அவற்றிற்குத் திரும்பிச் சென்று உங்கள் அறிவைப் புதுப்பிக்கலாம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்பார்ம்ஸ்ஸை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அவற்றை விரிவாகப் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் சில விஷயங்களைப் புரிந்துகொள்வதற்கு அவை தேவை நிச்சயமாக நீங்கள் அடிப்படை கால்குலஸ் மற்றும் டிஃபரென்ஷியல் சமன்பாடுகள் மற்றும் பலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் முன்தேவைகளைத் புதுப்பித்துக் கொள்ள விரும்பினால் இங்கே சில ரிசோர்ஸ்கள் உள்ளன இந்த URL இல் பேஸிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட்ஸ் பற்றிய NPTEL பாடநெறி உள்ளது மேலும் எலக்ட்ரிகல் மற்றும் மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்களும் உள்ளன இவை இரண்டும் பேஸிக் சர்க்யூட் அனாலிசிஸ்ற்கானவை லேப்லாஸ் ட்ரான்ஸ்பார்ம்ஸ்ற்காக இந்த url இல் நெட்வொர்க்குகள் மற்றும் சிஸ்டம்ஸ் போன்ற NPTEL படிப்புகள் உள்ளன இந்த பாடத்திட்டத்திற்கு நீங்கள் இந்த புத்தகத்தைப் பார்க்கவும் நாம் இதை சரியாகப் பின்பற்ற மாட்டோம் ஆனால் நீங்கள் அதில் நிறைய விஷயங்களைக் காணலாம் மேலும் ஐஐடி மெட்ராஸில் உள்ள எங்கள் குழுவின் வீடியோ விரிவுரைகளையும் இந்த url இல் காணலாம் நிச்சயமாக பாடத்திட்டத்தின் போது ஆன்லைன் மன்றம் மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் என்னுடன் அல்லது கற்பித்தல் உதவி அல்லது மற்ற மாணவர்களுடன் விஷயங்களைப் பற்றி விவாதிக்கலாம் மேலும் கலந்துரையாடலுக்கான ஹேங்கவுட்களை நாம் வழக்கமாக திட்டமிடுவோம் நிச்சயமாக இரண்டு அல்லது மூன்று முறை இருக்கலாம் நீங்கள் அதை ஒரு நேரடி விவாத ஊடகமாக பயன்படுத்தலாம் படிப்பை அனுபவிக்கவும்